இந்த ஸெஸ்ஸென் ல் அமர்வில் நாங்கள் அசைன்மென்ட் எண் ஆறு ஐ தீர்க்கப் போகிறோம் மேலும் அசைன்மென்ட் எண் ஐ தீர்க்கும் போது நான் முன்பு கூறியது போல இந்த அசைன்மென்ட் கள் கற்பித்தல் உதவியாளர்களால் தீர்க்கப்படும் அவை அசைன்மென்ட் கள் மூலம் பார்த்து அவற்றைத் தீர்த்து தரப்படுத்துகின்றன எனவே இந்த அசைன்மென்ட் களில் மாணவர்கள் எந்த வகையான சிந்தனையுடன் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து நீங்கள் ஒரு சுவையை பெறுவீர்கள் இன்றைய அசைன்மென்ட் சைலேந்திர குமார் மற்றும் அன்மோல் தாக்கூர் ஆகியோரால் தீர்க்கப்படும் அவர்கள் இருவரும் பி டி கான்பூர் இயற்பியல் துறையில் மாணவர்கள் எனவேஇப்போது இங்கே சைலேந்திர குமார் எனவே முதல் கேள்வி லென்ஸ் விதியை அடிப்படையாக கொண்டது இது உண்மையில் நேரடியான டைமென்ஷனல் அனாலிசிஸ் பரிமாண பகுப்பாய்வு ஆகும் ஆனால் நான் கேள்வியைத் தீர்ப்பதற்கு முன்டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்விளக்கம் பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன் அலகு ஆறில் நாற்பத்தொன்பதாவது விரிவுரையில் நீங்கள் காணலாம் எனவே அசைன்மென்ட் ஆறில் ஒரு கேள்வியை நாங்கள் தீர்க்கப் போகிறோம் இந்த கேள்வியில் நாற்பத்தொன்பதாவது விரிவுரையில் டெமான்ஸ்ட்ரேஷன் ல் செயல்விளக்கம் நீங்கள் கண்டது போல கண்டக்டிங் மெட்டீரியல் ஆன ஒரு குழாய் உள்ளது மற்றும் காந்தம் அதனுள் இருக்கிறது இது பிளக்ஸ் பாய்வு இது அந்த காந்தம் மாறுவதால் உருவாகும் பிளக்ஸ் மேலும் அந்தக் குழாயில் எட்டி கரண்ட் சுழல் மின்னோட்டம் உருவாகின்றன எனவே அந்த எட்டி கரண்ட் சுழல் மின்னோட்டம் உண்மையில் காந்தத்தின் இயக்கத்தை எதிர்க்கின்றன மற்றொரு போர்ஸ் சக்தி உள்ளது அது காந்தத்தின் மீது கீழ்நோக்கி செயல்படும் ஈர்ப்பு விசை எனவே இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றோடொன்று இணைகின்றன சில சமயங்களில் காந்தத்தில் எந்த ஆக்ஸிலரேஷன் ம் முடுக்கமும் செயல்படாது எனவே காந்தம் ஒரு வெலாசிட்டி ஐ வேகத்தை முயற்சிக்கிறது இது டெர்மினல் வெலாசிட்டி முனைய வேகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த டெர்மினல் வெலாசிட்டி முனைய வேகம்காந்த நிறை மற்றும் ஈர்ப்பு விசையின் காரணமாக டிவைடட் பை டிரேக் கோஏபிசிஎன்ட் ஆல் வழங்கப்படுகிறது இந்த டிரேக் கோஏபிசிஎன்ட் என்பது மியூ நாட் ஆல்பாவால் வழங்கப்படுகிறது VT mgk kC 0Mb aa4 நீங்கள் இந்த அசைன்மென்ட் ஐ படிக்கலாம் அங்கே நீங்கள் இதைக் காணலாம் சிக்மா பீட்டா மேக்னெட்டிக் மூமென்ட் காமா எம் காமா பின்னர் குழாயின் தடிமன் குழாயின் உள் ஆரம் 4 மூலம் வகுக்கப்படுகிறது ஆனால் அதற்கு ஒரு பரிமாணம் இல்லை என்ற பொருளில் ஒரு முழுமையான மாறிலியை வைப்போம் இந்த C க்கு எந்த பரிமாணமும் இல்லை இப்போது இந்த உறவை ஒன்று என்றும் இந்த உறவை இரண்டு என்றும் அழைப்போம் பார்முலா சூத்திரத்திலிருந்து ஒன்றிலிருந்து நீங்கள் k இன் பரிமாணத்தைக் காணலாம் எனவே k என்பது m g டிவைடட் பை V t ஆகிறது இது மாஸ் நிறைM ஒன்று g பரிமாணத்தை L T 2 v என்பது உண்மையில் வேகத்தின் பரிமாணம் ஆகும் எனவே இது L T 1 ஆகும் k mgvT MLT 2LT 1 k M1L0T 1 எனவே நம்மிடம் உள்ள பயனுள்ள பரிமாணங்கள் k இன் பரிமாணம் M ஒன்று L 0 மற்றும் T 1 இரண்டாவது உறவிலிருந்து இது k என்பது C மியூ ஆல்பா க்கு சமம் இந்த உறவு நான் இங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு அளவின் பரிமாணங்களையும் எழுதப் போகிறேன் 0 MLT 2I 2 σ I2ML3T 3 M L2I1 b a L a L எனவேமியூ0 இன் பரிமாணம் M L T 2 I 2 மற்றும் சிக்மாவின் பரிமாணம் சிக்மா இங்கே பயன்படுத்தப்படுகிறது அது I 2 டிவைடட் பை M L மூன்று T 3 மேலும் மேக்னெட்டிக் மொமெண்ட் ன் பரிமாணம L 2I 1 மேலும் பி மைனஸ் a இன் பரிமாணம் முன்னோக்கி செல்வோம் இது எல் மற்றும் a இது எல் இப்போது நாம் இதை இந்த k போல எழுதலாம் K இன் பரிமாணம் இது போன்றது மியூ0 க்கு M L T 2 I 2 α பின்னர் சிக்மாவுக்கு இது I 2 டிவைடட் பை M L 3T 3 β வால் வகுக்கப்படுகிறது மேலும் இது மீண்டும் பீட்டா இங்கேயும் பீட்டா மற்றும் M க்கு இது L 2 I 1 γ ஆகும் எனவே பி மைனஸ் a க்கு L டெல்டா டிவைடட் பை L a க்கு L 4 ஆல் வகுப்போம் k MLT 2I 2I2L2I1ML3T 3LL4 இப்போது இதை வெளிப்படையாக எழுதலாம் K இன் பரிமாணம் இருக்கும் இது உண்மையில் M T 1 முதல் உறவிலிருந்து அதைக் கணக்கிட்டுள்ளோம் MT 1Mα β Lα 3β2γδ 4 T 2α3βI 2α2βγ இரண்டாவது உறவிலிருந்து நமக்கு கிடைக்கும் பரிமாணங்கள் இது போன்றவை M α β பின்னர் L α 3β2 பிளஸ் டெல்டா மைனஸ் 4 T க்கு 2α3β பெறுகிறோம் I பொறுத்தவரை நாங்கள் 2α2βγவை பெறுகிறோம் இப்போது பரிமாணங்களை ஒப்பிடலாம் M இன் பரிமாணங்களுக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா 1 க்கு சமம் அதை ரிலேஷன்உறவு 3 என்று அழைக்கவும் α β 1 நீளத்திற்கு L இல்லை என்பதை இங்கே காணலாம் எனவே ஆல்பா மைனஸ் 3 பீட்டா பிளஸ் 2 காமா பிளஸ் டெல்டா மைனஸ் 4 என்பது 0 க்கு சமம் α 3β2γδ 40 T இன் பரிமாணங்கள் என்பது இங்கே நமக்கு மைனஸ் 2 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா என்பது மைனஸ் 1 க்கு சமம் என கிடைக்கும் 2α3β 1 I பொறுத்தவரை மைனஸ் 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் காமா என்பது 0 க்கு சமம் 2α2βγ0 இந்த சமன்பாடுகளை நாம் தீர்க்க வேண்டும் எனவே மூன்று சமன்பாடுகளிலிருந்து பீட்டா என்பது ஆல்பா மைனஸ் ஒன்றுக்கு சமம் என்பதைக் காண்கிறோம் இந்த சமன்பாட்டை இந்த சமன்பாட்டில் வைக்கலாம் சமன்பாடு ஐந்து எனவே இங்கே நான்கு சமன்பாடுகள் கிடைத்துள்ளன இப்போது இந்த சமன்பாடுகளுக்கு நான்கு தெரியாதவை கிடைத்துள்ளன நான்கு சமன்பாடுகள் எனவே இந்த சமன்பாடுகளை நாம் எளிதாக தீர்க்க முடியும் எனவே நான் இங்கே தீர்வை எழுதுகிறேன் எனவே ஆல்பா வைப் பொறுத்தவரை நமக்கு 2 கிடைக்கும் பீட்டா எங்களுக்கு 1 என கிடைக்கும் காமா எங்களுக்கு 2 மற்றும் டெல்டா எங்களுக்கு ஒன்று என கிடைக்கும் இவற்றை பயன்படுத்தி இந்த பதில்களை நாம் சரிபார்க்கலாம் எங்கள் மூன்றாவது சமன்பாடு ஆல்பா மைனஸ் பீட்டா என்பது 1 க்கு சமம் நீங்கள் ஆல்பாவை 2 க்கு சமம் பீட்டா ஒன்றுக்கு சமம் என எழுதினால் இது திருப்தி அடைவதை நீங்கள் காணலாம் மற்றொரு சமன்பாடு நாம் காமாவையும் சரிபார்க்கலாம் எனவே எங்களுக்கு சமன்பாடு உள்ளது மைனஸ் 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் காமா என்பது 0 க்கு சமம் α2 β1 γ2 δ1 α β 1 2α2βγ0 42γ0 γ2 நீங்கள் ஆல்பாவை இங்கே இரண்டிற்கு சமமாக வைத்தால் அது மைனஸ் நான்கு ஆக மாறும் நீங்கள் பீட்டாவை ஒன்றிற்கு சமமாக வைத்தால் எங்களுக்கு இரண்டு கிடைக்கும் இங்கே காமா இரண்டிற்கு சமம் என கிடைக்கும் இதே போல் நீங்கள் அதை டெல்டாவிற்கு சரிபார்க்கலாம் இரண்டாவது ப்ராப்ளம் த்தில் பீல்டு ன் புலத்தின் நான் கான்செர்வ்டிவ்ன்ஸ் பழமைவாத மற்ற தன்மை காட்டப்பட்டுள்ளது எனவே இது வரைபடம் இங்கே ஒரு சொலினாய்டு உள்ளது எனவே இந்த சொலினாய்டு ஒரு எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் காரணமாக ஒரு e m f உண்மையில் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த e m f எனவே நீங்கள் எந்த இடத்திலிருந்தும் தொடங்கலாம் இந்த பாயிண்ட் ல் இருந்தும் ஆரம்பிக்கலாம் இந்த பாயிண்ட் ல் இருந்து தொடங்கி நீங்கள் லூப் வளையம் ஐ சுற்றி வருகிறீர்கள் நீங்கள் இந்த பாதையில் வருவீர்கள் நீங்கள் 20 வோல்ட் பெற்றிருப்பதை காண்பீர்கள் சில வோல்ட் நீங்கள் வளையத்தை முடிக்கும்போது பெற்றிருப்பதை காண்பீர்கள் ஆனால் அது கான்செர்வ்டிவ் இருந்தால்கெயின் ஆதாயம் 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சில கெயின் ஆதாயம் கள் உள்ளன இது ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படி 20 வோல்ட் மின்னழுத்தமாகும் ஆகும் எனவே இது கான்செர்வ்டிவ் அல்ல இது விரிவுரைகளிலும் காட்டப்பட்டுள்ளது எனவே மின்தடையமான இந்த ரெசிஸ்டர் யின் மின்தடையின் குறுக்கே போடன்சியல் ட்ராப் ஐ வீழ்ச்சியை அளந்தால் கிடைக்கும் இந்த அளவீட்டை தீர்க்க விரும்புகிறோம் மேலும் நாம் இங்கே வோல்டேஜ் மின்னழுத்த அளவீடு என்னவாக இருக்கும் இந்த மூன்று மின்தடையங்களில் உள்ள போடன்சியல் ஐ நாங்கள் அளவிடுகிறோம் இதற்காக கிர்ச்சாஃப் விதியை பயன்படுத்துவோம் எனவே இங்கே ஒரு லூப் ஐ வளையத்தை உருவாக்குவோம் இந்த லூப் ல் சுழற்சியில் இந்த திசையில் கரண்ட் மின்னோட்டம் பாய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு பகுதி இங்கே செல்லும் இது I இது I1 இது I 2 என்று சொல்லலாம் எனவே இரண்டு லூப் ஐ வளையத்தை கருத்தில் கொள்வோம் இதில் ஒரு வளையம் இங்கே மற்றொரு வளையமும் இங்கே இப்போது இந்த வளையத்திற்கான கிர்ச்சாப்பின் சமன்பாட்டை எழுதலாம் சமன்பாடு இப்படி இருக்கும் அதற்கு முன் வோல்டா மீட்டரின் இந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு R என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் கிர்ச்சாப்பின் சமன்பாட்டை இது போன்று எழுதலாம் இந்த டிராப் என்பது ரெசிஸ்டர் ன் மின்தடையின் குறுக்கே மூன்று I ஆக இருக்கும்பிளஸ் இந்த எதிர்ப்பின் குறுக்கே R I2 ஆக இருக்கும் எனவே இந்த வளையத்தில் இது 0 ஆக இருக்க வேண்டும் 3IRI20 எனவே இது 0 ஆகும் ஏனெனில் இந்த லூப் வளையம் இந்த சர்கிட் சுற்றுக்கு வெளியே உள்ளது எனவே எந்தவிதமான ஃப்ளக்ஸ் மாற்றமும் இல்லை எனவே அதனால்தான் அதை 0 க்கு சமமாக வைக்கிறோம் பின்னர் இந்த லூப்பிற்கு வளையத்திற்கு செல்லலாம் இதை லூப் 2 என்று அழைப்போம் இந்த லூப்பிற்கு வளையத்திற்கு சமன்பாட்டை எழுதுவோம் சமன்பாடு I1 நான்கு மடங்கு போல இருக்கும் பின்னர் I 1 மின்னோட்டம் ஒரு ஓம் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு மூலம் பாய்கிறது எனவே அது I1ஆக இருக்கும் பின்னர் இரண்டு ஓம் முழுவதும் வோல்டேஜ் மின்னழுத்தம் 2 I 1 ஆக இருக்கும் பின்னர் 3 ஓம் முழுவதும் வோல்டேஜ் மின்னழுத்தம் 3 I ஆக இருக்கும் இது மொத்தம் 20 வோல்ட் ஆகும் 4I1I12I13I20 V 7I13I20V இப்போது இந்த சமன்பாடு 4 I 5 I ஆக மாறுகிறது ஆகையால் மொத்தம் ஏழு I 1 மற்றும் 3 I ஆக மாறுகிறது இது 20 வோல்ட்டுக்கு சமம் இப்போது நான் உண்மையில் I1 பிளஸ் I 2 என்பதை இங்கிருந்து காணலாம் எனவே I என்பதை I 1 பிளஸ் I 2 க்கு சமம் என்று எழுதுவோம் II1I2 7I13I1I220V 10I13I220 V எனவே இந்த சமன்பாடு ஏழு I 1 பிளஸ் 3 I 1 பிளஸ் I 2 ஆக மாறுகிறது இது 10 I 1 பிளஸ் 3 I 2 போன்றது இது 20 வோல்ட்டுக்கு சமம் அதை மீண்டும் சமன்பாடு ஒன்று என்று அழைப்போம் லூப் ஒன்றில் முந்தைய சமன்பாட்டிலிருந்து இந்த 3 I பிளஸ் R I 2 என்பது 0 க்கு சமம் இதை நாம் 3 I 1 பிளஸ் I 2 பிளஸ் R I 2 என எழுதலாம் இது இந்த 3 I 1 பிளஸ் 3 பிளஸ் R I 2 என்பது 0 க்கு சமம் 3I1I2RI20 3I13RI20 10I13I220 V முந்தைய சமன்பாட்டை மீண்டும் இங்கே எழுதுகிறேன் எனவே 10I1 பிளஸ் 3I2 எனவே இரண்டு வேரியபில் மாறிகள் கொண்ட இரண்டு லீனியர் சமன்பாடுகளை பெற்றுள்ளோம் I 1 மற்றும் I 2 எனவே இந்த சமன்பாடுகளை நாம் தீர்க்க முடியும் எனவே இந்த சமன்பாட்டை தீர்க்க அதை 10 ஆல் பெருக்கலாம் எனவே I 1 ஆல் அகற்றலாம் மற்றும் இதை 3 ஆல் பெருக்கலாம் 10×3I13RI20 3×10I13I220 V தீர்க்கும் போது I2 ஐ சமமாக பெறுகிறோம் நேரடி பதிலை இங்கே எழுதுகிறேன் எனவே இது மைனஸ் 60 டிவைடட் பை 21 பிளஸ் 10R ஆகும் இப்போது போடன்சியல் V1 என்பது R I2 ஆகும் எனவே இப்போது நாம் காணக்கூடியது மைனஸ் அறுபது ஆர் டிவைடட் பை 21 பிளஸ் 10R ஆகும் I2 602110R V1RI2 60R2110R R ஆல் வகுப்போம் V1 என்பது மைனஸ் 60 டிவைடட் பை 21 டிவைடட் பை R பிளஸ் 10 க்கு சமம் V1 6021R10 எனவே இப்போது வோல்டா மீட்டருக்கு வோல்டா மீட்டர் R மிகப் பெரியது என்று எடுத்துக் கொள்வோம் எனவே இந்த லிமிட் யில் வரம்பில் V 1 என்பது மைனஸ் 60 க்கு சமம் மற்றும் இந்த டேர்ம் விஷயம் 0 க்கு செல்கிறது இது 0 க்கு செல்கிறது எனவே நாம் 10 உடன் எஞ்சியுள்ளோம் எனவே மைனஸ் 6 வோல்ட் பெறுகிறோம் லிமிட் R→∞ V1 6010 6V இப்போது சர்கிட் சுற்று யில் V2 என்பது இப்போது V2 உண்மையில் 20 வோல்ட் பிளஸ் இந்த V 1 இது மைனஸ் 6 வோல்ட் ஆகும் எனவே இது 14 வோல்ட் ஆகிறது V220 614 V எனவே இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் உங்களுக்குக் காட்டிய டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்விளக்கம் உடன் தொடர்புபடுத்துகிறேன் மேலும் அங்கே எங்களுக்கு ஒரு சர்கிட் சுற்று மற்றும் ரெசிஸ்டன்ஸ் தடை இருந்தது மேலும் சர்கிட் க்கு சுற்றுக்கு இடையில் ஃப்ளக்ஸ் மாறிக்கொண்டே இருந்தது நாங்கள் ஒரு முறை ஒரு வோல்டா மீட்டரை ஒரு பக்கத்திலும் ஒரு முறை மறுபுறத்திலும் இணைத்தோம் மேலும் நாங்கள் வெவ்வேறு வோல்டேஜ் ஐ மின்னழுத்தங்கள் பெற்றுள்ளோம் புலத்தின் நான் கன்சர்வேட்டிவ் தன்மையை காட்டியுள்ளோம் மேலும் இந்த ப்ராப்ளம் என்ன தீர்க்கிறது என்பதை இது துல்லியமாக உங்களுக்குக் காட்டுகிறது சர்க்யூட்டில் நான்கு வெவ்வேறு ரெசிஸ்டன்ஸ் கள் தடைகள் இருந்தால் மற்றும் ஃப்ளக்ஸ் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சொலினாய்டு இருந்தால் ஒரு பக்கத்தில் வோல்டேஜ் மின்னழுத்தம் 6 வோல்ட்டாகவும் மறுபுறம் 14 வோல்ட் ஆகவும் வரும் இருபது மைனஸ் பதினான்கு பயன்படுத்தி அதைப் தீர்க்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் இரண்டாவது சர்கிட் ஐ சுற்று பார்த்தால் அது துல்லியமானது இது இங்கே ஒரு சர்கிட் சுற்று மற்றும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடை என்று நான் கருதலாம் இந்த மூன்று ரெசிஸ்டன்ஸ் ம் ஒன்றாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்க வேண்டும் மேலும் இங்கே வோல்டேஜ் ஐ மின்னழுத்தத்தை கணக்கிடுகிறோம் இது 14 வோல்ட்டாக வெளிவருகிறது அது மீண்டும் பீல்டு க்கு வெளியே உள்ளது அவர் ஒரு முழுமையான வேலையை செய்தார் வோல்ட்மீட்டரின் ரெசிஸ்டன்ஸ் தடை எடுத்துக்கொள்வதற்கும் லிமிட் வரம்பை R என்பது முடிவிலிக்கு செல்வதை எடுத்துக்கொள்வதற்கும் I 2 என்பது 0 ஆக இருப்பதற்கும் ஆனாலும் I2 R ஆறு வோல்ட்டுகளாக மாறுகிறது ஒருவர் அதை நேரடியாக பார்க்க முடியும் R ஐ முடிவிலியாக எடுத்துக் கொண்டால் ஆரம்பத்தில் இருந்தே எங்களிடம் 1 ஓம் 2 ஓம்ஸ் இங்கே 3 ஓம்ஸ் இங்கே மற்றும் 4 ஓம்ஸ் இங்கே இருந்தது இப்போது நான் இந்த வோல்ட் மீட்டரை எடுத்து R ஐ ஆரம்பத்தில் இருந்தே முடிவிலியாக எடுத்துக் கொண்டால் இந்த லூப் இன் வளையத்தின் கரண்ட் மின்னோட்டம் I என்பது 2 ஆம்பியர்களுக்கு சமம் நான் இந்த பாதையைச் சுற்றி சென்றால் வோல்டேஜ் மின்னழுத்தம் இங்கே குறைகிறது என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் கரண்ட் மின்னோட்டம் என்பது 6 வோல்ட் பிளஸ் Vr இது 0 ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கு ஈ எஃப் எதுவும் தயாரிக்கப்படவில்லை மேலும் இது உங்களுக்கு V r என்பது மைனஸ் 6 வோல்ட்டுகளுக்கு சமம் என்று கிடைக்கும் மறுபுறம் அதே பகுப்பாய்வோடு நான் மறுபுறம் லூப் ஐ வளையத்தின் சுற்றிச் சென்றால் நீங்கள் Vr என்பது மைனஸ் 14 வோல்ட்டுகளுக்கு சமம் பெறுவீர்கள் இது அதே பதில் ஆனால் முன்னர் பெறப்பட்ட தீர்வு உங்களுக்கு சரியான வரம்பில் காட்டியது ஏனெனில் இதை தீர்க்கும் போது உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியும் வோல்ட் மீட்டர் வழியாக சில கசிவு மின்னோட்டம் இருக்கலாம் வோல்ட்மீட்டரின் ரெசிஸ்டன்ஸ் ஐ தடை நான் R ஆக எடுத்துக் கொள்கிறேன் R முடிவிலிக்கு செல்லும்போது I 2 என்பது 0 க்குச் செல்கிறது என்று ஒரு பகுப்பாய்வு மூலம் நீங்கள் காண்பித்தது ஆனால் அவற்றின் ப்ராடக்ட் அதன் மதிப்புடன் இணைகிறது அதை நாம் அளவிடுகிறோம் எனவே மூன்றாவது ப்ராப்ளம்த்தில் z அச்சுடன் நகரும் ஒரு சார்ஜ் பார்டிகில் துகள் உள்ளது நேர்மறை z அச்சுடன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் V இது ஆரிஜின் தோற்றம் வழியாக செல்கிறது எனவே இது சார்ஜ் பார்டிகில் துகள் இது பாசிட்டிவ் நேர்மறை திசையில் நகர்கிறது எனவே இது ஆரிஜின் தோற்றம் எந்த நேரத்திலும் அது தான் மேலும் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி கரண்ட் மின்னோட்டம்டென்சிட்டி அடர்த்தி யை ஆரிஜின் தோற்றம்ல் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே இந்த சார்ஜ் எப்போது நகரும் ஆரிஜின் தோற்றம் ல் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலம் இந்த சார்ஜ் காரணமாக மாறும் எனவே மின்சார புலத்தில் ஏற்படும் மாற்றம் காந்தப்புலத்தை தூண்டும் மேலும் காந்தப்புலத்திற்கான பொறுப்பான காரணி டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி கரண்ட் மின்னோட்டம் ஆகும் எனவே டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி கரண்ட் மின்னோட்டம் ஐ கண்டுபிடிக்க எந்த நேரத்திலும் பார்டிகில் துகள் r இல் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இது t இன் செயல்பாடு ஏனெனில் பார்டிகில் துகள் அவ்வாறு நகர்கிறது r t பின்னர் ஆரிஜினில் தோற்றம் உள்ள புலம் இந்த சார்ஜ் ன் காரணமாக E என்பது 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் நாட் ஆகும் q இது சார்ஜ் மற்றும் அதன் வேகம் v எனவேq டிவைடட் பை r 2 ஆல் வகுக்கப்படுகிறது மற்றும்இது புலம் இது பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் qr2 z எனவே இந்த சார்ஜ் ஆல் உருவாக்கப்படும் புலம் நெகட்டிவ் எதிர்மறை திசையில் இருக்கும் எனவே மைனஸ் அடையாளத்தை இங்கே வைப்போம் எனவேஇது இந்த சார்ஜ் நகரும் இடத்தில் இந்த சார்ஜ் ஆல் உற்பத்தி செய்யப்படும் எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் இது எனவே r அது கான்ஸ்டன்ட் வேலாசிட்டி நிலையான வேகத்தில் நகர்கிறது என்று நமக்கு வழங்கப்படுகிறது அதாவது r இன் மாற்ற விகிதம் v இப்போது இந்த சமன்பாட்டை நாம் தீர்க்க முடியும் எனவே r என்பது V மடங்கு t பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c ஆக இருக்கும் ஆனால் அது எங்களுக்குத் தெரிவிக்கப்பட்டுள்ளது t நேரத்தில் 0 க்கு சமமாக இருக்கும் துகள் ஆரிஜினை கடந்து செல்கிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே t என்பது 0 க்கு சமம் r என்பது 0 ஆகும் எனவே இது எனக்கு c என்பது 0 க்கு சமம் என கிடைக்கிறது drtdtvrtvtcAt to rt0 c0 So rtvt எனவே எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் உண்மையில் Etஇன் செயல்பாடு என்பது 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 ஆகும் பின்னர் q டிவைடட் பை v 2 t 2 எதிர்மறை z திசையில் இப்போது டிஸ்பிளேஸ்மென்ட்இடப்பெயர்ச்சிகரண்ட்மின்னோட்டம்டென்சிட்டி அடர்த்தி உண்மையில் இது எப்சிலன் நாட் d E டிவைடட் பை dt ஆகும் எனவே அது எனக்கு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 q டிவைடட் பை v 2 இங்கே v என்பது ஒரு கான்ஸ்டன்ட் எனவே d டிவைடட் பை dt இன் 1 டிவைடட் பை t 2 எனவே நாம் பெறுகிறோம் அதாவது நீங்கள் அதைப் பெறுகிறீர்கள் மேலும் நேர்மறை z திசையில் 1 டிவைடட் பை 2 பைqடிவைடட் பை v 2t 3 என பெறுகிறீர்கள் 14π0 qv2 ddt1t2z JD 12πqv2t3z இந்த ப்ராபளத்தில் சார்ஜ் ஆரிஜினில் நகரும் போது புலம் கீழே சுட்டிக்காட்டினாலும்எங்களிடம் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி கரண்ட்மின்னோட்டம் உள்ளது இது நேர்மறை z திசையில் சுட்டிக்காட்டுகிறது எப்படியோ முதல் பார்வையில் அது எதிர்விளைவாக தெரிகிறது ஆனால் எப்போதும் இல்லை காலப்போக்கில் நீங்கள் உணரும்போது புலம் உண்மையில் அளவு குறைகிறது டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி கரண்ட் மின்னோட்டம் உடன் தொடர்புடைய மின்சார புலத்தின் மாற்ற விகிதமாகடிஸ்பிளேஸ்மென்ட்இடப்பெயர்ச்சிகரண்ட்மின்னோட்டம் நேர்மறை z திசையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் நான்காவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் மூன்றில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட துகள் காரணமாக நாம் காந்தப்புலத்தை கணக்கிட வேண்டும் மேலும் இந்த காந்தப்புலத்தை x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு ன் ஆரிஜின் இருந்து தோற்றத்திலிருந்து r தொலைவில் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இப்போது ஒரு வழி என்னவென்றால் சார்ஜ் நகரும் என்று பயோசாவார்ட் விதியை பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க நினைத்துப் பாருங்கள் எனவே இது ஒரு கரண்ட் ஆக மின்னோட்டமாக கருதப்படலாம் ஆனால் இந்த ப்ராப்ளத்தை செய்வதற்கான வழி இதுவல்ல ஏனெனில் நகரும் சார்ஜ் கான்ஸ்டன்ட் கரெண்ட் உருவாக்க முடியாது அதே நேரத்தில் பயோசாவர்ட் விதி ஒரு கான்ஸ்டன்ட் கரெண்ட் க்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க ஆரிஜின் இருந்து தோற்றத்திலிருந்து r தொலைவில் உள்ள எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம்மாற்றப்பட்டதால்கணக்கிடும்கரண்ட் மின்னோட்டம்டென்சிட்டி அடர்த்திடிஸ்பிளேஸ்மென்ட்இடப்பெயர்ச்சிகரண்ட்மின்னோட்டம்டென்சிட்டி அடர்த்தி ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் எனவே அந்த காந்தம் நமக்குத் தெரியும் கார்ல் மேக்னெட்டிக் பீல்ட் காந்தப்புலத்தின் மியூ0 எப்சிலன் 0 ddt j கண்டக்ஷன் கடத்துதலும் உள்ளது ஆனால் இங்கே கண்டக்ஷன் கரண்ட் இல்லை எனவே அதனால்தான் அது புறக்கணிக்கப்படுகிறது எனவே ப்ராப்ளத்தை பார்ப்போம் எனவே இங்கே சார்ஜ் மேல் நோக்கி நகரும் இது x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு மற்றும் மேக்னெட்டிக் பீல்ட் ஐ காந்தப்புலத்தை நாம் கண்டுபிடிக்க விரும்பும் இடம் இங்கே எனவே இந்த இடத்தில் மேக்னெட்டிக் பீல்ட் ஐ காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க நாம் என்ன செய்ய முடியும் இந்த பாதையால் பிணைக்கப்பட்ட எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் ல் ஏற்படும் மாற்றத்தை நாம் கணக்கிடலாம் எனவே சர்பேஸ் யில் மேற்பரப்பில் இருபுறமும் இன்டகரல் செய்வோம் ஒருங்கிணைப்போம் ஸ்டோக்ஸ் தியரத்திலிருந்து தேற்றத்திலிருந்து இந்த விஷயத்தை இந்த சர்பேஸ் ஐ மேற்பரப்பில் கட்டுப்படுத்தும் பாதையில் B இன்டகரல் ஆனதை ஒருங்கிணைந்து போல எழுதலாம் எனவே இந்த சர்பேஸ் ஐ மேற்பரப்பை d dt போன்றவற்றை எழுதலாம் ஆனால் இங்கே கவனிக்கவும் ஏனென்றால் நான் பாதையில் கடிகார திசையில் செல்கிறேன் எனவே இந்த da இன் திசை மேல் நோக்கி இருப்பதால் நீங்கள் இங்கே காணலாம் மேலும் நான் இங்கே மொத்த டெரிவேட்டிவ் ஐ வழித்தோன்றல் பயன்படுத்துகிறேன் ஏனெனில் இந்த விஷயம் இப்போது t இன் செயல்பாடு மட்டுமே இப்போது நாம் கணக்கிட வேண்டும் இப்போது இந்த விஷயம் உண்மையில் பிளக்ஸ் இந்த மேற்பரப்பால் பிணைக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் da⏟ E எனவே முதலில் இந்த பிளக்ஸ் ஐ கணக்கிடுவோம் எனவேஎலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் காரணமாக ஃப்ளக்ஸ் Eda இப்போது எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் இது எலக்ட்ரிக் பிளக்ஸ் ஐ பாய்வை கண்டுபிடிக்க விரும்பும் சர்பேஸ் மேற்பரப்பு எனவே இதுதான் தியரம் தோற்றம் சில புள்ளிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு வட்ட துண்டு எடுப்போம் எனவே எந்த நேரத்திலும் மின்சார புலம் இது s இல் இருக்கட்டும் இது பாயிண்ட் சார்ஜ் எனவே இதுதியரம் லிருந்து இந்த பாயிண்ட் சார்ஜ் ன் தூரம் v t ஆகும் ஏனெனில் இது கடைசி ப்ராபளத்தில் நாம் கண்டது போல் கான்ஸ்டன்ட் நிலையானது வெலாசிட்டி வேகம் v உடன் நகரும் எனவே இந்த தூரம் என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் s 2 பிளஸ் v 2t 2ஆக இருக்கும் இப்போது இந்த இடத்தில் மின்சார புலம் என்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 q டிவைடட் பை இந்த தூரத்தின் ஸ்கொயர்ஆகும் எனவே இது s 2 பிளஸ் v 2t 2 மேலும் இது ஏதோ ஒரு திசையில் உள்ளது இந்த திசையை k என்று அழைப்போம் இப்போது ஃப்ளக்ஸ் ஐ கணக்கிட இந்த காம்போனென்ட் கூறு மட்டுமே நமக்கு வேண்டும் நீங்கள் நேரம் 2856 ஐப் பார்க்கவும் இந்த காம்போனென்ட் கூறு மீது ஆர்வம் காட்டவில்லை daE 14π0 q ks2v2t2 இப்போது இந்த காம்போனென்ட் களை கூறுகளை கணக்கிட எனவே இந்த கோணத்தை தீட்டா என்று அழைப்போம் இப்போது இந்த கோணம் இந்த கோணத்திற்கு சமமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த காம்போனென்ட் கூறு அதை E காம்போனென்ட் கூறுஎன்று அழைப்போம் எனவே இந்த E காம்போனென்ட் கூறு என்பது E காஸ் தீட்டா ஆக இருக்கும் காஸ் தீட்டாவை நீங்கள் இங்கிருந்து பார்க்கும் போது vt டிவைடட் பை s 2 பிளஸ் v 2t 2 ஆகும் Ecomp Ecosθcosθ vts2v2t2Ecomp 14π0 qvts2v2t232z எனவேஇந்த E காம்போனென்ட் கூறு என்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 q v t டிவைடட் பை s 2 பிளஸ் v 2t 2 32 மேலும் இந்த காம்போனென்ட் கூறு z திசைக்கு எதிர் திசையில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாம் இங்கே z ஐ வைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் உள்ளது da q2ϵ0vtR2v2t232 1 இப்போதுஇந்த E d a மைனஸ் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 இன்டகரல் q v t டிவைடட் பை s 2 பிளஸ் v 2t 2 32 இந்த d a இந்த சிறிய பகுதிகளை நாம் இன்டகரல் செய்ய ஒருங்கிணைக்க முடியும் இதை நாம் இரண்டு பை s ds போல எழுதலாம் எனவே இன்டகரல் ஒருங்கிணைப்பு q ஐ வழங்குகிறது ஏன் அப்படி இது இதை கான்செல் செய்கிறது இங்கே 2 எனவே 2 எப்சிலன் 0 பின்னர் நமக்கு v t s ds டிவைடட் பை s 2 பிளஸ் v 2t 2 32 இந்த இன்டகரல் ஒருங்கிணைப்பு நேரடியானது மேலும் முடிவை இங்கே எழுதுகிறேன் இது மைனஸ் q டிவைடட் பை எப்சிலன் 0 vt டிவைடட் பை மேலும் இந்த இன்டகரல் ஒருங்கிணைப்பு உண்மையில் இது 0 முதல் R வரை செய்யப்படுகிறது எனவே 0 மற்றும் இங்கே அது R எனவே 0 முதல் R வரை நாங்கள் இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பை செய்கிறோம் 0 முதல் R 0 முதல் R வரை நாங்கள் இன்டகரல் ஒருங்கிணைப்பை செய்கிறோம் எனவே R 2 பிளஸ் v 2 t 2 32 மைனஸ் 1 ஐப் பெறுவோம் எனவே இப்போது எங்களுக்கு ஃப்ளக்ஸ் கிடைத்துள்ளது எனவே நேரத்தை பொறுத்து ஃப்ளக்ஸ் மாற்றத்தைக் கணக்கிடுவோம் எனவே ddt E da இது q v டிவைடட் பை எப்சிலன் 0 R2 டிவைடட் பை R 2 பிளஸ் v 2 t 2 32 இப்போது நாம் பாதையில் B டாட் dl ஐ ஒருங்கிணைத்து உள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது மியூ0எப்சிலன் 0 இந்த ஃப்ளக்ஸில் உள்ள மாற்றம் அதாவது q v நாங்கள் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் எனவே R 2 பிளஸ் v 2 t 2 32 da qv20R2R2v2t232 B dl 00 qv20R2R2v2t232 2πRB 0qvR22R2v2t232 B 1202π qvR2R2v2t232 எனவே இது இதை கான்செல் செய்கிறது மற்றும் இந்த பாதையில் உள்ள ஒருங்கிணைப்பு இது சார்ஜ் துகள் ஏனெனில் B எல்லா புள்ளிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இதை நாம் இப்படி எழுதலாம் R 2 pi R B B இன் அளவு என்பது மியூ0 q v க்கு சமம் இந்த விஷயம் எனவே B என்பது மியூ0 டிவைடட் பை 2 pi q v R டிவைடட் பை R 2 பிளஸ் v 2 t 2 32 இப்போது இந்த திசை பை ஆகும் எனவே மேக்னடிக் பீல்டு காந்தப்புலம் பை திசையில் மாறுகிறது இது உண்மையில் 4 பை ஆக இருக்க வேண்டும் எனவே நான் பார்க்கிறேன் இந்த 2 ஐ இங்கே வைக்க வேண்டும் இது அங்கு முன்னோக்கிச் செல்லும் இப்போது அது மாறும் இறுதி முடிவு மியூ0 டிவைடட் பை 4 பை உடன் வரும் எனவே சரியான ஆப்ஷன் விருப்பம் D ஆகும்